ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் போன கிளாஸில் வெக்டார் கால்குலஸில் இண்டக்ரல் பற்றி முக்கியமாக லைன் இண்டக்ரல் பற்றி பார்த்தோம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எடுத்துக் காட்டை பார்த்துக்கொண்டிருந்தோம் இன்று அதை தொடர்வோம் நம்மிடம் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் Fxyx2y2i−2xyj என கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதில் இருந்து cF dr என்பதை y0xaybx0ஆகிய கோடுகளை கொண்ட C என்ற செவ்வகத்தின் மீது இண்டக்ரேட் செய்ய வேண்டும் இந்த செவ்வகம் OA AB BC CO என ஓரியெண்டஷன் கொண்டதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த புள்ளிகள் a0 ab 0b ஆகும் OAல் x மாறுகிறது y0 ஏனெனில் இது y0 சமன்பாடு கொண்ட x ஆக்சிஸ் ஆகும் எனவே OAல் y0 அதனால் dy0 x ஆனது 0 ல் இருந்து a வரை மாறுகிறது ABல் xa அதனால் dx0 ஏனெனில் x ஒரு கான்ஸ்டண்ட் y ஆனது 0 ல் இருந்து b வரை மாறுகிறது BC ல் yb அதனால் dy0 ஏனெனில் y ஒரு கான்ஸ்டண்ட் x ஆனது a ல் இருந்து 0 வரை மாறுகிறது COல் x0 அதனால் dx0 ஏனெனில் x ஒரு கான்ஸ்டண்ட் y ஆனது b ல் இருந்து 0 வரை மாறுகிறது எனவே இந்த 4 கோடுகளின் xy மதிப்புகள் இவ்வாறு பெறப்படுகிறது இப்போது கர்வ் C ஆனது C1C2C3C4 ஆகிய கோட்டுத்துண்டுகளின் யூனியனாக இருப்பதால் C மீதான வெக்டார் ஃபங்க்ஷன் F ன் லைன் இண்டக்ரலை cF drc1F drc2F drc3F drc4F drஎன எழுதிக்கொள்ளலாம் இன்டெக்ரல் கால்குலஸ் அல்லது ரீமன் இன்டெக்ரலின் சில ப்ராப்பர்டீஸ் மூலம் இவ்வாறு தனித்தனி இன்டெக்ரலின் கூடுதலாக எழுதப்படுகிறது அடிப்படையில் டொமைன்களின் யூனியன் மீதான இன்டெக்ரலை ஒவ்வொரு தனித்தனி டொமைன்களின் மீதான இன்டெக்ரல்களின் கூடுதலாக எழுத முடியும் எனவே இவ்வாறு எழுத முடிகிறது எனவே C1C2C3C4மீதான இன்டெக்ரல்களின் கூடுதலாக கர்வ் C மீதான இன்டெக்ரல் கிடைக்கிறது C1மீதான இன்டெக்ரல் C2மீதான இன்டெக்ரல் C3மீதான இன்டெக்ரல் C4மீதான இன்டெக்ரல் என தனித்தனியே எவாலுயுயேட் செய்கிறோம் C1மீதான இன்டெக்ரலின் மதிப்பு என்ன எனவே C1மீதான இன்டெக்ரல் c1F drx0ax2i0j dxi0jx0ax2dxa33என கிடைக்கிறது C2மீதான இன்டெக்ரல் இதைப்போலவே c2F

0idyj−2ay0bydy−ab2என கிடைக்கிறது C3மீதான இன்டெக்ரல் c3F dxi0j−x0ax2b2dxஎன கிடைக்கிறது இவ்வாறு ஃபார்முலாக்களை மாற்றி மாற்றி தேவையான மதிப்புகள் கிடைக்கின்றன இதைப்போலவே C4மீதான இன்டெக்ரலை செய்து அவற்றை கூட்டுவதன் மூலம் C மீதான இன்டெக்ரல் மதிப்பை இறுதியாக I−2ab2என அடைகிறோம் இந்த கேஸில் ஒரு ஸ்மூத் கர்வ் க்கு பதிலாக 4 தனித்தனி ஸ்மூத் கர்வ் களின் யூனியனாக உள்ள கர்வ் மீது எவாலுயுயேட் செய்கிறோம் 4 கர்வ் களில் ஒவ்வொன்றின் மீதும் தனித்தனியே எவாலுயுயேட் செய்கிறோம் இந்த C1C2C3C4மீதான இண்டெக்ரல் போல கர்வ் C மீது இண்டெக்ரல் செய்ய முடியாது சில நேரங்களில் கர்வ் ஆனது பாராபோலா மற்றும் நேர்கோடு போன்றவற்றை உள்ளடக்கியதாக உள்ள உதாரணங்களையும் பார்க்கலாம் அப்போது நமது இண்டெக்ரல் ஐ இரண்டு சப் இண்டெக்ரல் களாக பிரிக்கலாம் முதலில் பாராபோலா மீதாக பின்னர் நேர்கோடு மீதாக இண்டெக்ரேட் செய்கிறோம் இதுவே நான் உங்களுக்கு காட்ட விரும்பியது ஆனால் நேரமின்மை காரணமாக அவற்றை இப்போது பார்க்க இயலாது எனவெ அடுத்த டாபிக்கான சர்ஃபேஸ் இன்டெக்ரல் மற்றும் க்ரீன் தேற்றம் போன்றவற்றை பார்க்கலாம் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் என்று எதை சொல்கிறோம் இது 3 டைமன்ஷன் ஸ்பேஸ் ல் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சர்ஃபேஸ் இதை S என்று அழைக்கலாம் லைன் இன்டெக்ரல் மாதிரி தான் இதுவும் இந்த சர்ஃபேஸ் S மீதான எந்த ஒரு இன்டெக்ரலையும் நாம் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் என்று சொல்கிறோம் இதற்கு பின்னால் மிக அற்புதமான ஒரு தியரி ஒன்றும் உள்ளது ஆனால் நாம் இதை பின்வருமாறு எழுதுகிறோம் நாம் சர்ஃபேஸ் இன்டெக்ரலை SF nds என குறிக்கிறோம் இதில் F n என்பதின் அர்த்தம் நார்மல் n திசையில் அமைந்த F காம்போனண்ட் ஆகும் S என்ற நமது சர்ஃபேஸ் மீது என்ற P புள்ளியை எடுத்துக் கொள்வோம் இது நம்முடைய வெக்டார் F மற்றும் இது செங்குத்து யூனிட் வெக்டார் n ஆகவே F n என்பது P புள்ளி மீதான Fன் நார்மல் காம்போனண்டை குறிக்கும் இந்தF nன் சர்ஃபேஸ் S மீதான இன்டெக்ரலை நாம் SF nds என்கிறோம் எனவே உங்களுக்கு ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் F கொடுக்கப்படும் நீங்கள் செங்குத்து யூனிட் வெக்டார் nஐ கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் SF nds என்பதை எவாலுயுயேட் செய்யலாம் இந்த மாதிரி சர்ஃபேஸ் இன்டெக்ரலை எவாலுயுயேட் செய்யும்போது எந்த வழிகளில் இதைச் செய்யலாம் என்று மனதில் கொள்ள வேண்டும் இங்கு சர்ஃபேஸ் S மீதான நார்மல் n திசையில் அமைந்த F ன் காம்போனண்ட் என்று நாம் சொல்வது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டெஃபினிஷன் ஆகும் ஆனால் அவ்வாறு செய்யும் போது சில பார்முலாக்களை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்க வேண்டி வரும் அந்த பார்முலா என்பது xy தளம் yz தளம் xz தளம் இவற்றில் ஏதோ ஒன்றின் மீது சர்ஃபேஸ் S ன் ப்ரொஜெக்ஷன் ஆகும் இந்த ப்ரொஜெக்ஷனை பொறுத்தே நமது எவால்யுயேஷன் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எந்த வழியில் செய்தாலும் ஒரே விடை தான் வரும் நீங்கள் எந்த வழியில் இதை செய்ய போகிறீர்கள் என்பது நீங்கள் எந்த தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தே இருக்கும் முதலாவதாக நாம் xy தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுக்கலாம் அப்போது நமக்குத் தேவையான சர்ஃபேஸ் இன்டெக்ரல் SF ndsSF ndxdy|n

k| என கிடைக்கும் நாம் xy தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுப்பதால் இவ்வாறு கிடைக்கிறது இதே மாதிரி xz தளத்தின் மீது ப்ரொஜெக்சன் எடுக்கும்போது SF ndsSF ndxdz|n j| என கிடைக்கிறது இதையே yz தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுக்கும்போது SF ndsSF ndydz|n i| என கிடைக்கிறது இவ்வாறு பார்முலாக்களை உபயோகப்படுத்தும் போது நாம் மனதில் கொள்ளவேண்டிய ட்ரிக் என்னவென்றால் எந்த ஒரு தளத்தின் மீது உதாரணமாக xz ப்ரொஜெக்ஷன் எடுக்கும்போதும் நாம் dxdz மற்றும் மீதமுள்ள ஆக்சிஸ் ன் ப்ராடக்டை எடுத்துக்கொள்கிறோம் xz தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுக்கும்போது y ஆக்சிஸ் அதற்கு செங்குத்தாக இருக்கிறது yஆக்சிஸ் திசையில் உள்ள யூனிட் வெக்டார் j ஆகும் எனவே n j என கிடைக்கிறது அதே மாதிரி xy தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுக்கும்போது z ஆக்சிஸ் அதற்கு செங்குத்தாக இருக்கிறது Z ஆக்சிஸ் திசையில் உள்ள யூனிட் வெக்டார் k ஆகும் எனவே n என கிடைக்கிறது மற்றும் yz தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுக்கும்போது x ஆக்சிஸ் அதற்கு செங்குத்தாக இருக்கிறது Xஆக்சிஸ் திசையில் உள்ள யூனிட் வெக்டார் i ஆகும் எனவே n i என கிடைக்கிறது இந்த பார்முலாக்களை நினைவில் கொள்வதற்கு இது மிகவும் அற்புதமான மற்றும் எளிதான வழி ஆகும் இவ்வாறு அப்ஸ்ட்ராக்ட்டாக தரப்பட்டுள்ள இவற்றை புரிந்து கொள்வதற்கு நாம் சில எடுத்துக்காட்டுகளை செய்ய வேண்டும் எனவே அதை செய்ய தொடங்கலாம் வெக்டார் ஃபங்க்ஷன் Fxyzyzizxjxyk என இருக்கும் போது S என்பது x2y2z21என்ற ஸ்ஃபியர் ன் முதல் ஆக்டெண்ட் ல் உள்ள சர்ஃபேஸ் பகுதியாக இருக்கும் போது SF ndS ஐ கால்குலேட் செய்யும் எடுத்துக்காட்டில் தொடங்கலாம் இங்கு வெக்டார் ஃபங்க்ஷன் F என்பது Fxyzyzizxjxyk எனவும் இன்டெக்ரேட் செய்வதற்கு தேவையான சர்ஃபேஸ் x2y2z21 எனவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் முதல் ஆக்டெண்ட் ல் உள்ள சர்ஃபேஸ் பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம் ஒரு 2D தளத்தில் அமைந்த வட்டம் என்பது 4 க்வாட்ரண்ட் களை கொண்டது இதுவே 3Dவெளியில் அமைந்த கோளத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது 8 ஆக்டெண்ட் களை கொண்டது அதில் நாம் முதல் ஆக்டெண்ட் ஐ மட்டும் எடுத்துக் கொள்கிறோம் இப்போது F n கால்குலேட் செய்ய முதலில் n கண்டுபிடிக்க வேண்டும் அது தெரியாத போது நம்மால் தொடர முடியாது ஆனால் நாம் படித்த கிரேடியண்ட் டைவர்ஜன்ஸ் கர்ல் போன்றவற்றிலிருந்து நாம் ஞாபகம் கொள்வது என்னவென்றால் ஒரு சர்ஃபேஸை குறிக்கும் சமன்பாட்டின் கிரேடியண்ட் என்பது அந்த சர்ஃபேஸின் நார்மல் ஆகும் எனவே சர்ஃபேஸ் F என்பதின் கிரேடியண்ட் Fகான்ஸ்டன்ட் என்ற அல்லது F0 என்ற சர்ஃபேஸுக்கு நார்மலை தருகிறது ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட S என்ற சர்ஃபேஸின் வெக்டார் நார்மல் ஆகும் இதில் என்பது xyzx2y2z2−1 ஆகும் எனவே நாம் S ஐ எழுதத் தேவையில்லை வெக்டார் நார்மல் x2y2z2−1 என கண்டுபிடிக்கப்படுகிறது இதன் மதிப்பு2xiyjzk ஆகும் இவ்வாறு கிரேடியண்ட் மதிப்பை அடைகிறோம் ஆனால் n என்பது சர்ஃபேஸின் வெளிப்புறம் நோக்கிய யூனிட் நார்மல் ஆகும் என்பது நார்மல் ஆனால் யூனிட் வெக்டார் கிடையாது ஆகவே எந்த ஒரு புள்ளிxyz மீதும் உள்ள n மதிப்பை நாம் n|| என கண்டுபிடிக்கிறோம் எனவே n||2xiyjzk2x2y2z2xiyjzk ஆனது நமக்கு தேவையான நார்மல் n ஆக கிடைக்கிறது இப்போது xy தளத்தின் மீது ப்ரொஜெக்சன் எடுக்கலாம் ஸ்பியர் ன் முதல் ஆக்டெண்ட் R ஐ இவ்வாறு xy தளத்தின் மீது ப்ரொஜெக்சன் எடுக்கும்போது xy தளத்தின் மீது முதல் ஆக்டெண்ட் ல் அது வட்டமாக கிடைக்கிறது அந்த xy தளத்திற்கு செங்குத்தான ஆக்சிஸ் k திசை கொண்ட z ஆக்சிஸ் ஆகும் இவ்வாறு சர்ஃபேஸ் S ஐ XY தளத்தின் மீது ப்ரொஜெக்ஷன் எடுத்து ∫SF

xiyjzk dxdy|n k| என அடைகிறோம் நம்மிடம் இருக்கும் F மற்றும் n மூலமாக dxdy|n k| என எழுதுகிறோம் எங்கே நாம் இன்டெக்ரேட் செய்கிறோம் என்பதைப் பொறுத்து இவ்வாறு அடையலாம் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டில் n என்பது யூனிட் நார்மல் மற்றும் k என்பது XY தளத்தின் செங்குத்து வெக்டார் எனவே n kஎன்பதன் மதிப்பு z என கிடைக்கிறது பின்னர் F n என டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 3xyz என அடைகிறோம் இவற்றையெல்லாம் சப்ஸ்டிட்யூட் செய்து நாம் தேவையான சர்ஃபேஸ் இன்டெக்ரலை∫SF ndS∫R3xyzdxdyz∫R3xyzdxdy என அடைகிறோம் நாம் 2D தளத்தில் உள்ளதால் இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் என்பது ஒரு வட்டத்தின் மீது இன்டெக்ரேட் செய்வதை போன்றது அதனால் xrcosθyrsinθஎன சப்ஸ்டிட்யூட் செய்கிறோம் எனவே xrcosθyrsinθ என சப்ஸ்டிட்யூட் செய்யும்போது நமக்குத் தேவையான சர்ஃபேஸ் இன்டெக்ரல் IS3r0102rcosθrsinθrdrdθ ஆகிறது இதில் r டெர்ம் அனைத்தையும் பெருக்கி ஒரு பக்கமாக 3r01r3dr02cosθsinθdθஎன எழுதி தனித்தனியே இன்டெக்ரேட் செய்து இறுதியாக 34 12 என அதாவது 38 என மதிப்பை அடைகிறோம் பொதுவாக எந்த தளத்தின் மீது ப்ரொஜெக்சன் செய்யும்போது மீதமுள்ள எடுத்துக்காட்டு செய்வதற்கு எளிதாக உள்ளது என்பதை கண்டுபிடித்து இதைச் செய்ய வேண்டும் இன்னும் கான்செப்ட்டை தெளிவாகப் புரிந்து கொள்வதற்காக சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ல் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் அதன் பின்னர் வால்யும் இன்டெக்ரல் பற்றி பார்க்கலாம் இத்துடன் நான் இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ல் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம்